எடுத்துக்காட்டு 12 கண்டுபிடி தீர்வு G என்பது s இல் வரிசை 2 கொண்ட என்ற மதிப்பு கொண்ட இரட்டை துருவங்களை கொண்டுள்ளது எனவே இவை வரிசை 2 கொண்ட துருவங்கள்

எனவே இப்போது நாம் வளைக்கோட்டை பற்றி இங்கே பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட வளைக்கோட்டை கவனியுங்கள் நான் தொகையீட்டை வரைகிறேன் நான் அங்கே தொகையிட விரும்பும் ஒரு வளைவை வரைகிறேன் எனவே நான் தொகையிட விரும்பும் வளைவு பின்வருமாறு விளக்கத்திற்கு ஸ்லைடை பார்க்கவும் நான் இங்கே தொகையிட விரும்பும் அந்த வளைவை வரைகிறேன் எனவே நான் தொகையிட விரும்பும் வளைவு பின்வருமாறு இது c எனும் புள்ளி R முதல் R வரை இங்கே R என்பது R முதல் R வரை செல்லும் இது ∞ வரை செல்லும் மற்றும் இது ∞ வரை செல்லும் கவனியுங்கள் இந்த தலைகீழ் இணைமாற்றத்தில் என்னிடம் ஒரு வர்க்கமூல சார்பு உள்ளது இது இங்குள்ளது மற்றும் நம்மிடம் என்ற சார்பும் உள்ளது எனவே s என்ற சார்பு பின்னத்தின் பகுதியில் உள்ளது எனவே 0 உள்ள புள்ளி அதனால் s 0 என்பது ஒரு முதல் வரிசை துருவம் ஆகும் ஏனெனில் இது பகுதியில் அமைகிறது மற்றும் இது ஒரு கிளைப்புள்ளி ஆகும் அது ஏன் ஏனெனில் கவனியுங்கள் நம்மிடம் தொகுதியில் அமர்ந்துள்ள ஒரு வர்க்கமூல சார்பு உள்ளது மற்றும் நம்மிடம் ஒரு வர்க்கமூல சார்பு இருக்குமேயானால் நமக்கு தெரியும் s ன் மதிப்புகள் எதிர்மறை மெய் அச்சில் உடனடி நகர்வு ஏற்படும் எனவே நகர்வு s ன் எதிர்மறை மெய் அச்சில் ஒரு தொடர்ச்சியின்மை நகர்வு உள்ளது எனவே s 0 வரிசை ஒன்றுகொண்ட துருவம் மற்றும் s 0 ஒரு கிளை புள்ளியும் ஆகும் எனவே நாம் ஒரு வளைகோட்டை வரைய வேண்டும் எனில் நான் வளைகோட்டை மதிப்பிட வேண்டும் அந்த வகையில் நான் மதிப்பிடும் பொழுது இந்த 0 எனும் புள்ளியை விட்டு விட்டு மற்றும் இந்த கிளை வெட்டை விட்டுவிட்டு மற்றும் நான் இந்த வளைகோட்டை நிறைவு செய்கிறேன் எனவே நான் இதை சொல்கிறேன் இவைதான் நான் தொகையிட விரும்பும் 5 கோட்டுத் தொகையீடு அதில் ஒன்று L என்ற இந்த கோட்டுத் தொகையீடு எனவே l என்பது நான் மதிப்பீடு செய்ய வேண்டிய என்னுடைய தொகையீடு எனவே l என்ற எனது தொகையீடானது இப்பொழுது காச்சி எச்ச தேற்றம் Cauchy's Residue Theorem சொல்வது யாதெனில் இந்த சார்பு இந்த மூடிய வளைவில் ஒரு வகுத்தற்சார்பு என்பதால் இங்கு வழுப்புள்ளிகளும் நாம் விட்டு விட்டதால் இங்கு வழுப்புள்ளிகள் இல்லை எனவே இந்த தொகையீட்டின் மதிப்பு காச்சி எச்ச தேற்றம் Cauchy's Residue Theorem மூலம் 0 என்று நேரடியாக நமக்கு கிடைக்கிறது எனவே பாருங்கள் இந்த தொகையீடுதான் இந்த தொகையீட்டைதான் நாம் தீர்க்க வேண்டும் இப்பொழுது இந்த இரண்டாவது தொகையீட்டை நாம் பார்ப்போம் எனவே இதனை நான் அழைக்கிறேன் எனவே காமாவின் மேலே உள்ள இந்த தொகையீட்டை நாம் காண்பிக்க முடியும் எனவே காமா வளைவின் மேல் பார்க்கலாம் எனவே காமா வளைவின் மேல் இந்த வளைவு பகுதியில் கோட்டுத் தொகையீடு நான் எனது மாறியை s என்று சொல்லுகிறேன் காமாவின் மேல் s நகர்கிறது மற்றும் s ன் உச்ச மதிப்பு என்பது R s ன் சிறும மதிப்பு R

எனவே இந்த சூழ்நிலையில் காமாவின் மீதான எனது தொகையீடு நான் இந்த s மதிப்பை செருகினால் நிச்சயமாக இந்த எண்ணற்ற உறுப்பு ds மதிப்பிடுங்கள் அது R இந்த மதிப்பு R என்பது ஒரு மாறிலி இறுதியில் இந்த மாறிலியின் எல்லை R ன் எல்லை நோக்கிச் செல்லும்பொழுது இது s உடன் மாறும் மாறி ஆகும் எனவே s ன் வகைக் கெழு ஆனது θ வின் வகைக் கெழுவை பொருத்தது எனவே இந்த தொகையீட்டில் இந்த மதிப்பை பிரதி இடும்பொழுது நான் இந்த தொகையீட்டிற்குள் ஏதாவது ஒன்றைப் பெறப் போகிறேன் அதாவது இந்த தொகையீட்டிற்குள் இந்த விஷயத்தின் மெய்யான பகுதி எதிர்மறையானது என்பதை நான் காண்கிறேன் எனவே நாம் எடுக்கும் போது எனவே நான் இப்போது சொன்னதை மீண்டும் சொல்கிறேன் எனவே காமா வளைவின் மேல் எனது தொகையீடு என்பது இந்த தொகையீட்டின் மெய்யான பகுதி எனவே நான் அதை மெய்யான பகுதி மற்றும் மெய்யற்ற பகுதியாக உடைக்க முடியும் மெய்யான பகுதி என்னவென்றால் நாம் R ன் எல்லை க்கு எடுத்துக் கொள்ளும்போது மெய்யான பகுதி எதிர்மறையானது எனவே எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் இது இந்த மெய்யான பகுதி மறைந்துவிடும் மேலும் நம்மிடம் ஒரு அடுக்குக்குறியைக் கொண்டிருப்பதைக் காணலாம் எனவே நம்மிடம் ஒரு அடுக்குக்குறி சார்பு மடங்கு மெய்புனையெண்ணின் கோணவீச்சு s ஆல் வகுக்கப்படுகின்றன மேலும் நாம் மாற்றீட்டை பிரதி இடும்பொழுது அது பின்வருவனவற்றாக மாறுவதைக் காணலாம் அது e அடுக்கு மெய் பகுதி கூட்டல் e அடுக்கு மெய்யற்ற பகுதி ஆகும் அந்த அடுக்குக்குறியின் மெய்ப்பகுதி எதிர்மறையானது என்பதைக் காண்பிக்க முடியும் மற்றும் r முடிவிலியை நோக்கி செல்லும்போது இது 0 வை நோக்கி செல்லும் எனவே சுருக்கமாக இந்த காமா வளைவின் மேல் தொகையீட்டை 0 என காட்டப்படலாம் மீண்டும் இது ஜோர்டான் துணைக்கோட்பாட்டின் நேரடி பயன்பாடாகும் அந்த வளைந்த பகுதிக்கு மேல் இது 0 என்று நாம் காண்கிறோம் இப்போது நாம் L1 என்ற கோட்டின் தொகையீட்டை காண்போம் எனவே மீண்டும் இந்த வளைவை வரைகிறேன் எனவே என்னிடம் பின்வருபவை உள்ளன எனவே நான் எனது வளைகோட்டை பெரிதுபடுத்துகிறேன் என்னிடம் L1 என்ற கோடு இது L2 என்ற கோடு இது காமா இது கோடு L மற்றும் இது சிறிய காமா எனவே L1 ன் மீது s என்ற மாறியை தேர்வு செய்கிறேன் எனவே இப்பொழுது நாம் எதிர்மறை முடிவிலியிலிருந்து 0 க்கு பயணிக்கிறோம் எனவே எனவே நான் மாறிகளின் மாற்றம் செய்யப்போகிறேன் நான் x ஐ x என்று மாற்றப் போகிறேன் எனவே நான் பதிலாக x என மாற்றப் போகிறேன் எனவே எனக்கு L1 ன் மேல் தொகையீடு கூட்டல் L2 ன் மேல் தொகையீடு கீழ்க்கண்டவாறு மாறுகிறது பின்னர் இறுதியாக எனவே இறுதியாக எனக்கு கிடைப்பது இப்போது இங்குள்ளது எனவே நம்மிடம் L மேலாக செய்த தொகையீடு உள்ளது எனவே இது எனக்கு தேவையான பதில் மற்றும் நான் காமா முகப்பெழுத்து காமா மீதான தொகையீட்டை மதிப்பீடு செய்துள்ளேன் இது 0 க்கு சமம் என்று நான் காட்டியுள்ளேன் L1 ன் மேல் தொகையீடு கூட்டல் L2 ன் மேல் உள்ள தொகையீட்டை மதிப்பீடு செய்துள்ளேன் பின்னர் நான் இந்த சிறிய காமா சிறிய வளைவின் மேல் தொகையீடு என்ன என்பதைக் காண வேண்டும் எனவே மீண்டும் இந்த வளைவை விரைவாக வரையலாம் எனவே நம்மிடம் இது உள்ளது எனவே நான் இதைப் பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன் எனவே இது L க்கு மேலான வளைவு இது காமாவுக்கு மேல் மற்றும் இது நான் பேசிக்கொண்டிருக்கும் சிறிய காமா வளைவு எனவே காமாவுக்கு மேல் எனக்கு கிடைக்கும் தொகையீடானது எனவே இறுதியாக என்னிடம் உள்ளது என்னவென்றால் இந்த முடிவை L1 மற்றும் L2 ஐ விட சற்று அதிகமாக இடுகையிட வேண்டும் எனவே என்னிடம் இது இருப்பதை கவனியுங்கள் எனவே நாம் விலகிச்செல்வோம் இந்த தொகையீட்டையும் மதிப்பீடு செய்ய விரும்புவதால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்கிறேன் எனவே என் கேள்வியிலிருந்து நான் சற்று விலகிக்கொண்டிருக்கிறேன் 0 முதல் முடிவிலி வரை இந்த தொகையீட்டின் மதிப்பு என்ன என்பதை நான் காண விரும்புகிறேன் இந்த தொகையீடு மெய் அச்சுக்கு மேல் இருக்கும் நிலையான தொகையீடு என்பதை கவனியுங்கள் எனவே இந்த தொகையீட்டை நான் பரிசீலிக்கப் போகிறேன் எனவே மதிப்பு என்னவென்றால் I ஆல்பா மற்றும் பீட்டாவை நேர்மறையாக தேர்வு செய்ய செய்கிறேன் மற்றும் இதன் மதிப்பு என்னவென்றால் எனவே இது நிலையான நுண்கணிதத்திலிருந்து பெறப்பட்டது எனவே இந்த பதிலை எங்கிருந்து பெறுகிறோம் என்பதைப் பார்க்க விரும்பும் மாணவர்கள் இதனை வருவிக்க வேண்டும் ஆல்பா மடங்கு x என்பதை y என்று பிரதிஇட்டு பிறகு முதலில் ஒரு சார்பையும் இரண்டாவதாக மற்றொரு சார்பையும் எடுத்துக் கொண்டு பகுத்து தொகையிடலை பயன்படுத்தி இந்த விளைவை பெறப் போகிறேன் எனவே இதை எனது விளைவாக நான் அழைக்கிறேன் எனவே நான் I ஐ இந்த மாறியை பொருத்து தொகையீடு செய்ய போகிறேன்

எனவே L1 க்கு மேலான என் தொகையீடு என்ன என்பதை மீண்டும் கவனியுங்கள் எனவே மீண்டும் எனது வினாவிற்கு வருகிறேன் L1 மற்றும் L2 க்கும் மேலான எனது தொகையீடு விடை எனவே முடிவாக எல்லா தொகையீடுகளையும் நான் பொருத்த வேண்டும் எனவே எனக்கு கிடைத்த பதில் L மீதான தொகையீடு கூட்டல் காமா மீதான தொகையீடு கூட்டல் L1 மீதான தொகையீடு கூட்டல் L2 மீதான தொகையீடு கூட்டல் முகப்பெழுத்து காமாவின் மீதான தொகையீடு ஆகியவை இந்த தொகையீடுகள் அனைத்தையும் நான் பெறப்போகிறேன் எனவே இவை 0 க்கு சமம் எனவே எனக்கு கிடைத்த முடிவு காச்சி யின் எச்ச தேற்றத்தின் மூலமாகும் Cauchy's residue theorem எனவே இத்துடன் இந்த விரிவுரையை இந்த கட்டத்தில் முடிக்கிறேன் எனது அடுத்த விரிவுரையில் டவ்பீரியன் தேற்றங்கள் அல்லது வாட்சன்ஸ் துணைக்கோட்பாடு Watson's lemma என அழைக்கப்படும் சில பயனுள்ள முடிவுகளை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன் இது இந்த தலைகீழ் இணை மாற்றங்கள் சிலவற்றை மிகவும் நேர்த்தியாக அல்லது சிறிய முறையில் கணக்கிட உதவுகிறது மிக்க நன்றி